எனவே நாம் செய்ய வேண்டியது இதுதான் இந்த பக் பற்றி நாங்கள் சிறப்பாக குறிப்பிட்டோம் சரி சில சமயங்களில் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இதன் பயனுறுதியற்ற சிக்கல்களையும் கொண்டிருக்கலாம் இந்த பக் மாற்றிகள் பயனுறுதியற்ற தன்மையை கொண்டிருக்கலாம் எனவே தரவுத் தாளைப் புரிந்துகொள்வது முக்கியமானது எனவே தரவு தாள் அணுகுமுறை முக்கியமானது எனவே நாம் என்ன செய்வோம் எனில் விரைவாக ஒரு சில தரவுத் தாள்களை பார்ப்போம் மேலும் இந்த பக் மாற்றிகளுக்கு அவர்கள் என்ன விவரக்குறிப்பைப் பெற்றுள்ளனர் என்பதைப் பார்ப்போம் அவற்றில் சில பக் அவற்றில் சில பக் பூஸ்ட் மற்றும் நான் இந்த பரந்த உள்ளீட்டு ஒத்திசைவான பக் கட்டுப்படுத்தியை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன் எனவே அது உண்மையில் வைத்திருப்பது வழக்கம் போல் இருக்கும் எனவே சுற்று எவ்வாறு என்பதற்கான விவரங்களுக்குள் செல்லாமல் பக் கட்டுப்படுத்தியின் உள்ளே உண்மையில் எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதை பார்த்தால் முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால் அமைப்பு உண்மையில் என்ன அம்சங்களைக் கொண்டுள்ளது என்பதை நான் உண்மையில் பார்க்கிறேன் நீங்கள்8 வோல்ட் முதல் 40 வோல்ட் வரை செயல்பட முடியும் என்று கூறுகிறது எனவே இது ஒரு பரந்த அளவிலானது மற்றும் அது நிலையான சுவிட்சிங் அதிர்வெண்ணைக் கொண்டுள்ளது இது நிலையான அதிர்வெண் ஆனால் இது நிரல்படுத்தக்கூடியது அதாவது நீங்கள் சுவிட்சிங் அதிர்வெண்ணை 1 மெகாஹெர்ட்ஸ் வரைசெய்யலாம் ஆனால் அது நிரல்படுத்தக்கூடியது எனவே நீங்கள் அதிர்வெண்ணை அமைக்க முடியும் என்று நான் கூறுவது என்னவென்று உங்களுக்குத் தெரியும் என்று நினைக்கிறேன் நீங்கள் அதிர்வெண்ணை ஒரு முறை அமைத்து பின் விட்டுவிடலாம் ஆனால் அது அமைக்கப்பட்டவுடன் அது நிலையான அதிர்வெண்ணில் மாறுகிறது அது நிலையான அதிர்வெண்ணில் மாறுகிறது இதன் பொருள் இன்டர்னல் கேட் ஹை சைட் வெளியீட்டை இயக்குகிறது மற்றும் ஒத்திசைவான n சேனல் MOSFETS பாருங்கள் n சேனல்ஐப் பயன்படுத்தும் வழக்கம் உள்ளது MOSFETS குறைந்த பட்சம் இந்த குறிப்பிட்ட ஒன்று ஹை சைட்டு மற்றும் தெர்மல் ஷட் டவுனுக்கு n சேனல் MOSFETS ஐப் பயன்படுத்துவதாகத் தெரிகிறது மற்றும்நீங்கள் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் தெர்மல் ஷட் டவுன் எனவே இது போன்ற ஒரு பக் கட்டுப்படுத்தியை பரந்த உள்ளீட்டு ஒத்திசைவான பக் கன்ட்ரோலர் இந்த டிபிஎஸ் 4005 ஐத் தேர்வுசெய்கிறேன் அந்தத் தொடரில் அவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பார்க்க முடியும் இவை நான் பார்க்கும் முக்கிய அம்சங்களின் விவரக்குறிப்புகள் எனவே இந்த தரவுத் தாளை கவனமாகப் பார்த்தால் இந்த தரவுத் தாளை நான் இந்த கேமராவில் காட்ட விரும்புகிறேன் அது மிகவும் தெளிவாக இல்லை ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் நீங்கள் இங்கே பார்க்கும் இந்த தரவுத் தாளை இப்போது நீங்கள் காண்கிறீர்கள் அது சரியாக இருக்கிறதா என்று பார்ப்போம் ஆம் அருமை எனவே மெதுவாக பெரிதாக்கப்படுவதால் இந்த தூண்டல் வழக்கமான தூண்டியாக இருப்பதைக் காண்பீர்கள் இதன் மதிப்பு மிகவும் முக்கியமானதாகும் ஏனெனில் அது சுவிட்சிங் ஆன பின் ஆற்றல் சேமிப்பு நிகழும் அங்கமாகும் சர்க்யூட்டின் விவரங்களை நான் மீண்டும் வரைய மாட்டேன் அதனால் தயவுசெய்து இந்த விவரக்குறிப்பைப் பார்க்கவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த தரவுத் தாள்களைப் படிக்கும்போது நீங்கள் மற்றொன்றை பார்க்கிறீர்கள் நான் உங்களுக்குத் தெரிந்த மற்றொரு மாதிரியை எடுத்துக்கொள்கிறேன் இதைப் பற்றிய கலந்துரையாடலைத் தொடர இது TPS 54160 இது எந்தவொரு குறிப்பிட்ட விற்பனையாளருக்கும் சார்புடையது அல்ல ஆனால் நான் இந்த எகோ மோட் உள்ள 1 5 ஆம்ப்ஸ் 60 வோல்ட் ஸ்டெப் டவுன் DC DC மாற்றியை எடுத்துக்கொள்கிறேன் இங்கே நீங்கள் மீண்டும் அதே நிலையான வரைபடத்தை பார்ப்பீர்கள் தொகுதி வரைபடம் எளிமைப்படுத்தப்பட்ட திட்ட தொகுதி வரைபடம் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் உள்ளீடு இங்கே இருக்க முடியும் எனவே உள்ளீடு 3 5 வோல்ட் முதல் 60 வோல்ட் வரை உள்ளீட்டு மின்னழுத்த வரம்பு இரண்டாவது ஸ்பெக் 200 மில்லி ஓம்ஸ் ஹை சைட் மோஸ்ஃபெட்ஐ பாருங்கள் இந்த ஆர் எஸ் பற்றி அவர்கள் எவ்வளவு நேர்த்தியாக பேசுகிறார்கள் ஆர் எஸ் குறைந்தால் முழு சிப் முழுவதும் ஆற்றல் சிதறல் குறைவாக உள்ளது ஆகையால் ஆர் எஸ்ஸில் மேலும் மேலும் குறைப்பதை நோக்கமாகக் கொண்டிருப்பது ஒரு நல்ல யோசனையாகும் இது ட்ரெய்ன் மற்றும் சோர்ஸ் இடையிலான எதிர்ப்பாகும் இது குறைவாக இருப்பது அமைப்பிற்குச் சிறந்ததாகும் எஸ் 54160 ஆகும் பின்னர் இந்த சிப் வழங்கும் மற்றொரு விவரக்குறிப்பு உள்ளது இது சரிசெய்யக்கூடிய அண்டர் வோல்டேஜ் லோடு ப்ரொடக்ஷன் மற்றும் ஹிஸ்டெரெசிஸ் இது மற்றொரு விவரக்குறிப்பாக இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் கொடுக்கும் ஒரு முக்கியமான விவரக்குறிப்பு 116 மைக்ரோ ஆம்ப்ஸ் quiescent q u i e s c e n t குயிசன்ட் மின்னோட்டம் இது ஒரு மிக முக்கியமான விவரக்குறிப்பு நான் உங்களுக்கு கான்டெக்ஸ்டை காண்பித்தால் இதை நீங்கள் கொஞ்சம் புரிந்துகொள்வீர்கள் 1 3 மற்றொரு விவரக்குறிப்பு 1 3 மைக்ரோ ஆம்ப்ஸ் ஷட் டவுன் மின்னோட்டம் அதாவது ஒரு எனேபிள் பின் உள்ளது அங்கு ஒரு எனேபிள் பின் உள்ளது மற்றும் நீங்கள் இதை முடக்கினால் நீங்கள் அதை இயக்கவில்லை வெளிப்படையாக இது ஒரு முடக்கு நிலை மற்றும் அதன் அடிப்படையில்ஷட் டவுன் மற்றும் ஷட் டவுனில் இது 1 3 மைக்ரோ ஆம்ப்ஸ் இழுக்கிறது ஷட் டவுனில் அடிப்படையில் இது உங்களுக்கு ஒரு சூழ்நிலை உள்ளது அங்கு எதுவும் இணைக்கப்படாவிட்டால் அது இருக்கும் பக் மாற்றி மூலம் எந்த வெளியீடும் எடுக்கப்படவில்லை பக் மாற்றி எந்த மின்னோட்டத்தையும் இழுக்கவில்லை அது இருக்கும்போது அது உண்மையில் மின்னோட்டத்தை இழுக்கிறது அது 116 மைக்ரோஅம்பியர் க்யூசென்ட் மின்னோட்டத்தை இழுக்கிறது அது மூடப்படும்போது அது 1 3 மைக்ரோ ஆம்பியர் மின்னோட்டத்தை இழுக்கிறது இந்த எண்கள் ஏன் முக்கியம் ஏனென்றால் உங்கள் IOT சாதனங்களில் பெரும்பாலானவை பேட்டரி மூலம் இயக்கப்படும் அவை பேட்டரியால் இயக்கப்படும் இந்த விவரக்குறிப்புகளை நீங்கள் கவனிக்காவிட்டால் அமைப்புக்கான மின்சார தேவைக்கு உகந்த சக்தி கிடைக்காமல் போகும் எனவே அது மிகவும் முக்கியமானதாகும் எனவே மீண்டும் திரும்பி வருவதால் இது ஒரு மாறுதல் சீராக்கி என்பதால் மாறுதல் அதிர்வெண் 100 கிலோஹெர்ட்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது 100 கிலோஹெர்ட்ஸ் முதல் 2 5 மெகாஹெர்ட்ஸ் மாறுதல் அதிர்வெண் வெளியீட்டு சிற்றலை நினைவில் கொள்ளுங்கள் வெளியீட்டு சிற்றலை என்பது நிச்சயமாக மாறுதல் அதிர்வெண்ணுடன் தொடர்புடையதுநீங்கள் ஆடோ அதிக அதிர்வெண்களுக்குச் சென்றால் மாறுதல் இழப்புகள் உள்ளன ஆனால் அதனால்தான் வடிவமைப்பு உண்மையில் தேவைப்படுகிறது விரும்பிய மாறுதல் அதிர்வெண் என்ன நீங்கள் சிற்றலை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குமாறும் ஆனால் சிதறல் என்பது மிகக் குறைவாக இருக்குமாறும் நீங்கள் தேர்வு செய்வீர்கள் எனவே அந்த வகையான சீராக்கி உங்கள் வடிவமைப்பை மேம்படுத்த அனுமதிக்கும் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் எவ்வாறு அதனுடன் போராடினார்கள் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்குக் காட்டுகிறேன் உங்களுக்காக ஒரு மேஜிக் சூத்திரம் என்னிடம் இல்லை ஆனால் நிச்சயமாக நான் உங்களுக்கு லிடரேச்சரில் உள்ள கேஸ் ஸ்டடிஸ் பற்றி தெரியப்படுத்த முடியும் இது உண்மையில் இந்த பக் மாற்றிகள் பலவற்றில் தேர்வு செய்ய நீங்கள் தீர்மானிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது எனவே சந்தையில் இருந்து ஏதேனும் ஒன்றை வாங்கி அதை மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் இது தேவையான வெளியீட்டு மின்னழுத்தத்தை தருகிறது என்பது பார்க்க வேண்டிய முறை அல்ல நான் பட்டியலிட்டுள்ள இந்த அளவுருக்களை பார்க்க வேண்டும் மாறும் அதிர்வெண் குயிசண்ட் மின்னோட்டம் இயக்க மின்னோட்டம் மற்றும் பலவற்றை பார்க்க வேண்டும் இது இன்னொன்று எனவே இதைப் போலவே நாம் மற்ற ரெகுலேட்டரைப் பார்க்க முடியும் மேலும் செல்வதற்கு முன் இன்னும் ஒரு முறை உள்ளது இது டிபிஎஸ் 6303 எக்ஸ் ஹை பவர் ஒற்றை தூண்டல் பக் பூஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது 1 ஆம்ப்ஸ் சுவிட்ச் உடன் இது பக் பூஸ்ட் மாற்றி இரண்டையும் செய்ய முடியும் எனவே இது ஒரு சிப் என்பதை நீங்கள் காணலாம் இதன் மூலம் நீங்கள் போதுமான மின்சாரத்தை அறிந்து போதுமான அளவு சக்தியை கொள்ள முடியும் நீங்கள் உங்கள் மின்சாரத்தை ஒழுங்குபடுத்த முடியும் மற்றும் நீங்கள் கணிசமான அளவு சக்தியை ஈர்க்கலாம் எனவே இது 2 செல் அல்லது 3 செல் அல்கலைன் நிக்கல்மூலம் இயக்கப்படும் தயாரிப்புகளுக்கானது காட்மியம் இது மக்கள் இனி பயன்படுத்தாதது நீங்கள் அவற்றைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நான் உண்மையில் இந்த பட்டியலிலிருந்து அதை அகற்றுவேன் நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு மெட்டல் ஹைட்ரைடு பேட்டரி ஒன்றைச் செய்வதற்காக பேட்டரிக்களுடன் இது பயன்படுத்தப்படுகிறது மிக அதிகமான அவுட்புட் கரெண்ட்டை நீங்கள் பெறலாம் அளவுக்கு அதிகமாக இருக்கலாம் அதிகமாக இருக்கும் வெளியீட்டு மின்னோட்டத்தை நான் அனுமதிக்கிறேன் அதை ஒரு விவரக்குறிப்பாக எழுதுகிறேன் எனவே சுமார் 600 மில்லி ஆம்பியர்ஸ் என்பது ஒரு நிச்சயமான சாத்தியமாகும் எனவே நான் நினைத்தது என்னவென்றால் அதற்கு பதிலாக எனவேநான் அடுத்து செல்வதற்கு முன் ஒரு முக்கியமான அளவுரு இங்கே குறிப்பிட்டவற்றுடன் பாருங்கள் அவை உங்களுக்கு செயல்திறனின் விவரக்குறிப்பைக் கொடுக்கும் மீண்டும் இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே ஆனால் இந்த சுவிட்சிங் ரெகுலேட்டர்களின் செயல்திறன் வளைவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும் இங்கே நீங்கள் வெளியீட்டு மின்னோட்டத்தை பெறுவீர்கள் இங்கே செயல்திறன் குறிக்கப்பட்ட செயல்திறன் மற்றும் நிச்சயமாக நீங்கள் 0 உடன் தொடங்கலாம் மற்றும் அதை சதவீதங்களில் வெளிப்படுத்தினால் 100 சதவீதம் வரை செல்லலாம் மிக அதிக மின்னோட்டத்தை ஈர்த்தாலும் ஒரு வகையான தட்டையான செயல்திறனை எதிர்பார்க்கிறீர்கள் இது ஒருவிதமான தட்டையானதாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் இது எப்படி விரிவடையும் என்பதை காண்பிக்கிறேன் இதைப் போல பெறலாம் லாக் வரைபடத்தை மீண்டும் வரைகிறேன் பொதுவாக லாக் வரைபடத்தில் குறிக்கிறார்கள் எனவே புரிந்து கொள்வதற்காக நான் குறிக்கிறேன் இரண்டையும் மீண்டும் வரைய வேண்டும் என்று நினைக்கிறேன் எனவே இது உங்களுக்கு ஒரு தொப்பி போன்ற சில இடங்களை வழங்குகிறது எனவே இது ஏன் என்பதை இப்போது நீங்கள் கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது எனவே இது 60 சதவிகிதம் என்று சொல்லலாம் இது 90 சதவிகிதம் என்று சொல்லலாம் எனவே இதை நான் அகற்றுகிறேன் உண்மையில் இதையும் அகற்றுவேன் நான் இந்த லைனை அகற்றுவேன் இதை நான் நீட்டிப்பேன் இதை 90 சதவீதத்தில் காண்பிப்பேன் இது சரியானது இது வெளிப்படையானது சரியா எனவே யூகிக்க மிகவும் எளிதானது சுமை மின்னோட்டம் இருந்தபோதிலும் சுமை மின்னோட்டம் அதிகரித்த போதிலும் நீங்கள் இந்த வரைபடத்தை தொடர்ந்து பராமரிக்க முடியும் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க சிறந்த திறனை பராமரிக்க முடியும் உண்மையில் நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க அதிக திறனிற்கு செல்லக்கூட முடியும் ஏனெனில் இங்கு Vi 3 6 ஆகவும் VOUT 3 3 ஆகவும் இருப்பதால் மட்டுமே அதேசமயம் Vi 2 4 வோல்ட் எடுத்து மற்றும்VOUT மீண்டும் அதே 3 3 வோல்ட் எடுத்தால் பக் கன்வெர்ட்டர் குறுக்கே வீழ்ச்சி அடைகிறது எனக் காணலாம் எனவே செயல்திறன் தெளிவாக செயல்திறன் அதிகரிக்கிறது நடைமுறையில் நாம் சுற்றுவட்டத்தை உருவாக்க முடியுமா என்பதையும் இந்த பக் மாற்றிகள் பற்றிய கதையை முடிக்க நாம் செய்யக்கூடிய அளவீடுகள் ஏதேனும் உள்ளதா என்பதையும் பார்ப்போம் எனவே ஆய்வகத்தில் நான் உருவாக்கிய மிகச் சிறிய சுற்று இங்கே இருக்கிறது எனது ஆய்வக ஊழியர்களில் சிலர் ஆய்வகத்தில் உருவாக்கியது

எனவே நல்ல சுற்று ஒன்றைக் நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் ஒன்றுமில்லை மிக எளிமையான ஒன்று நீங்கள் இது எளிமையானது என்பதைகாணலாம் இந்த பேட்டரியிலிருந்து இந்த பேட்டரி ஒரு உள்ளீடாக எடுக்கப்படுகிறது இதை நான் ஒரு வெளியீடாக எடுத்துக்கொள்கிறேன் இந்த 2 கம்பிகள் ஷார்ட் ஆகாமல் இருக்க நான் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஷார்ட் சர்க்கியூட் பாதுகாப்பு இல்லாவிட்டால் IC திரும்பி விடும் என உங்களுக்குத் தெரியும் எனவே எப்படியிருந்தாலும் இது ஒரு சுற்று ஆனால் நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்பியது இதுவல்ல பியில் நிறைய இருக்கிறது ஆனால் உங்களுக்குக் காண்பிப்பதற்காக சூப்பர் மின்தேக்கிகளைப் பயன்படுத்தி நாங்கள் பரிசோதனை செய்தோம் இது பெஸ்ட் கேப் இது பெஸ்ட் கேப் என்று அழைக்கப்படும் ஒரு நிறுவனம் ஏ எக்ஸ் பெஸ்ட் கேப் மற்றும் இது உண்மையில் ஒரு சூப்பர் மின்தேக்கி ஆகும் இதை நான் படிக்கிறேன் இது ஒரு 15 மில்லிஃபாரட் மின்தேக்கியாகும் 5 5 மில்லிஃபாரட் 5 5 மில்லிஃபாரட் வரை கவனியுங்கள் இந்த 15 மில்லிஃபாரட் மின்தேக்கி சிறியது இது PCVயில் நேரடியாக ஏற்றப்படலாம் இதை மற்ற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துகிறேன் இந்த மின்தேக்கியை ஹார்வெஸ்ட் செய்யப்பட்ட ஆற்றலைச் சேமிக்க பயன்படுத்தலாம் உங்கள் மனதில் உட்பொதிக்கப்பட்ட அமைப்பு ஒன்று இருப்பதாகக் கொள்வோம் உட்பொதிக்கப்பட்ட அமைப்பை பவர் சப்ளையுடன் உருவாக்குகிறீர்கள் இந்த நேரத்தில் மின்சாரம் வழங்கல் பேட்டரி மூலமாக அல்ல பேட்டரி அல்ல ஆனால் ஹார்வெஸ்ட் செய்யப்பட்ட ஆற்றலைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் எனவே இதை விரைவாக வைக்கிறேன் எனவே இது ஒரு வசதியான இடத்தில் இருக்கிறது இது உங்கள் பவர் சப்ளை தொகுதி மற்றும் இங்கு உண்மையில் பேட்டரியை இணைக்கிறீர்கள் ஆனால் இதை நீங்கள் விரும்பவில்லை உண்மையில் ஹார்வெஸ்ட் செய்யப்பட்ட ஆற்றலுடன் இணைக்க விரும்புகிறீர்கள் ஒருவேளை நீங்கள் சூரிய சக்தியைப் பயன்படுத்த விரும்பலாம் இது ஒரு சோலார் பேனல் அல்லது நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் நான் இதை அழித்து விடுகிறேன் நான் அதை ஒரு தொகுதி வரைபடம் போல வைக்கிறேன் ஏனென்றால் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இங்கே அது சோலாராக இருக்கலாம் அது ஒரு தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேட்டராக இருக்கலாம் அது உள்ளீட்டு மூலத்தைப் போலவே அதிர்வுகளாக இருக்கலாம் அது ஏரோ எலாஸ்டிக் ஃப்ளட்டராக இருக்கலாம் அது மின்காந்த சுவிட்சாக இருக்கலாம் அல்லது அதை இயக்கம் என்று அழைப்போம் அவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் நான் இங்கே காட்டியுள்ள இந்த மின்தேக்கியில் சேமிக்க விரும்புகிறீர்கள் இந்த விவாதத்தை பின்னர் எடுத்துச் செல்வோம் ஆனால் இவை அனைத்தும் சாத்தியக்கூறுகள் என்பதை உங்களுக்குச் சொல்ல வேண்டும் எனவே இப்போது இந்த பரிசோதனையைச் செய்வோம் இந்த பக் மாற்றி உண்மையில் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே நான் என்ன செய்வேன் என்றால் உள்ளீட்டை இணைப்பேன் இந்த பக் மாற்றியின் உள்ளீட்டை நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன்இது அடிப்படையில் 3 78 ஆக இருக்க வேண்டும் எனவே இந்த மல்டி மீட்டரில் கவனம் செலுத்துவோம் இப்போது நீங்கள் காணக்கூடிய உள்ளீட்டு பேட்டரி சப்ளை 3 78 இது ஒரு லித்தியம் பேட்டரி மற்றும் நான் ஆய்வக டெமோ நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்துகிறேன் இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இது பேட்டரி எனவே நான் இதை இணைத்துள்ளேன் வெளியீட்டு மின்னழுத்தம் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை பெற்றுள்ளதை நீங்கள் காணலாம் தற்போது வெளியீட்டை இணைக்கிறேன் மேலும் மல்டி மீட்டரில் கவனம் செலுத்துவோம் மல்டி மீட்டரில் மட்டும் கவனம் செலுத்துவோம் உண்மையில் அங்கு என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் நீங்கள் 3 3பெறுகிறீர்கள் சரியா எனவே இந்த சுவிட்ச் ரெகுலேட்டருடன் நீங்கள் செய்தது இதைத்தான் நீங்கள் இந்த சுவிட்ச் ரெகுலேட்டரைப் பயன்படுத்தினீர்கள் என்பதைக் காணலாம் தேவையான வெளியீட்டு மின்னழுத்தத்தை உங்களுக்கு வழங்குவதற்கு நீங்கள் உண்மையில் இந்த சுவிட்ச் ரெகுலேட்டரைப் பயன்படுத்தியுள்ளீர்கள் இது எல் ஓ வழியாகவும் கிடைத்திருக்கலாம் இங்கே நீங்கள் இப்போது குறுக்கு சாலையில் இருக்கிறீர்கள் நான் ஏன் பயன்படுத்த வேண்டும் நான் ஏன் ஒரு எல் ஓவைப் பயன்படுத்த வேண்டும் ஏன் நான் உண்மையில் இதைப் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையிலான மின்னழுத்த வேறுபாடு 0 4 வோல்ட் மற்றும் 0 4 வோல்ட் மற்றும் 100 மில்லி ஆம்பியர் மின்னோட்டத்திற்கு சக்தி சிதறல் மிக உயர்ந்ததாக இல்லை எனவே நான் உண்மையில் ஒரு எல் ஓவைத் தேர்ந்தெடுத்து இந்த முழுமையான சுற்று வடிவமைப்பை முடித்திருக்கலாம் ஓவின் ஒரு நல்ல கதை உங்களிடம் உள்ளது சுவிட்ச் ரெகுலேட்டரை நீங்கள் அறிவீர்கள் நான் இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஊகிக்க இப்போது உங்களிடம் விட்டு விடுகிறேன்

எனவே இது ஒரு திறந்த கேள்வி ஏனெனில் நீங்கள் இந்த தொகுதி பற்றி அறிந்து கொண்டீர்கள் மேலும் நீங்கள் பார்க்க வேண்டிய எல் ஓ மற்றும் பக் பூஸ்ட் மாற்றி அளவுருக்களுக்கு இடையிலான இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் ஆகையால் உங்கள் ஐஓடி உட்பொதிக்கப்பட்ட சாதனத்திற்கான சரியான தேர்வாக இருக்கும் என்பதை உங்களைத் தீர்மானிக்க விடுகிறேன் உங்களுக்குத் தெரியாதது என்னவெனில் ஆராய்ச்சியாளர்கள் எப்படி மக்கள் உண்மையில் இந்த ஒன்றைத் தேர்வு செய்வதில் இவ்வளவு நேரத்தையும் சக்தியையும் செலவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட ஒரு பேப்பருக்கு இப்போது நம் கவனத்தைத் திருப்புவோம் அந்த நேரத்தில் சரியான கூறுகளைக் கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால் அவர்கள் மக்கள் உட்பொதிக்கப்பட்ட வன்பொருளை மறுவடிவமைப்பு செய்துள்ளனர் எனவே அந்த பேப்பரில் கவனம் செலுத்துவோம் அந்த பேப்பர் அடிப்படையில் நான் சென்று உங்களுக்காக அந்த பேப்பரைத் திறக்கிறேன் அது இங்கே இருக்க வேண்டும் எனவே இந்த பேப்பர் டெலோஸ் எனேபிளிங் அல்ட்ரா லோ பவர் வயர்லெஸ் ரிசர்ச் என்று அழைக்கப்படுகிறது இந்த உட்பொதிக்கப்பட்ட அமைப்பைப் பாருங்கள் இந்த உட்பொதிக்கப்பட்ட அமைப்பிலிருந்து இது வேறுபட்டதல்ல நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இது ஒரு IoT சாதனம் அல்லது நீங்கள் உண்மையில் கட்டமைக்கும் ஒரு ஐஓடி தயாரிப்பு ஆகியவற்றிலிருந்து மாறுபட்டதல்ல எனவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த டெலோஸ் மிகவும் பிரபலமான தளமாகும் இது பல பல்கலைக்கழகங்களில் பல ஆராய்ச்சியாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் பல நிறுவனங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் ஏதாவது ப்ரோடோடைப் செய்ய விரும்பினால் ஆரம்பிப்பதற்கு இது மிகவும் சிறந்த விஷயம் பின் நல்ல பயன்பாட்டிற்குக் கொண்டுவாருங்கள் ஆனால் இந்த பேப்பரை வாசிப்போம் முழு பேப்பரையும் அல்ல ஆனால் இந்த பேப்பரைப் பற்றிய முக்கிய புள்ளிகளை வாசிப்போம் இப்போது டெலோஸைப் பற்றி நான் உங்களிடம் குறிப்பிடுகையில் இந்த பேப்பரே இதைப் பற்றி பேசுகிறது சரி டெலோஸ் இந்த தளத்தின் அவர்கள் எழுதியதால் அவர்கள் ஏன் இந்த பேப்பரை எழுதினார்கள் என்பதை விவரிக்க முயற்சிக்கும் தளம் முந்தைய பதிப்பு டெலோஸ் என்று அழைக்கப்படவில்லை ஆனால் அது மைக்கா என்று அழைக்கப்பட்டது எனவேமைக்கா அதன் முந்தைய பதிப்பாக இருந்தது அவர்கள் மைக்காவிலிருந்து நிறைய விஷயங்களைக் கற்றுக்கொண்டார்கள் சில மாதங்கள் பரிசோதனை செய்தபின் மைக்கா நல்லதல்ல என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் இந்த புதிய தளத்தை உட்பொதிக்கப்பட்ட தளத்தை உருவாக்கினார்கள் இங்கு என்ன எதிர்வினைகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் இங்கு எழுதுகின்ற ஒரு இடத்தில் நமக்கு என்ன தெரிவிக்க முயற்சிக்கிறார்கள் மைக்கா டெவலப்மென்டுக்கு பயனுள்ளதாக இல்லை ஆனால் மன்னிக்கவும் மைக்கா டெவலப்மென்டுக்கு பயனுள்ளதாக இருந்தது ஆனால் டிப்ளாய்மென்டுக்கு மிகவும் பொருத்தமற்றது ஆனால் ஆய்வகத்தில் மிகவும் சிறந்தது உங்கள் வரைபட பலகைகளில் அல்லது விரைவான பரிசோதனைக்கு மைக்கா மிகவும் சிறந்தது ஆனால் டிப்ளாய்மென்டுக்குப் பொருத்தமற்றது உண்மையில் நீங்கள் அதைப் பயன்படுத்த முடியாது எந்தவொரு டிப்ளாய்மென்டு நோக்கத்திற்காகவும் மைக்காவைப் பயன்படுத்துவதில் சிக்கல்கள் உள்ளது நீங்கள் அறிவீர்கள்பின்தொடரும் வரி சுவாரஸ்யமானது பூஸ்ட் மாற்றி ஒரு நிலையான மின்னழுத்தத்தை வழங்கியது ஆனால் அதிகப்படியான குயிசன்ட் மின்னோட்டத்தைப் பயன்படுத்தியது ஆகவே ஏற்கனவே மிகத் தெளிவாக ஆராய்ச்சியாளர்களால் மைக்கா உருவாக்கப்பட்ட போது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதைக் காண்கிறீர்கள் மைக்காவைப் பயன்படுத்துவதில் எந்தப் பயனும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் ஏனெனில் இது குறிப்பிட்ட அளவு குயிசன்ட் மின்னோட்டத்தை உட்கொள்கிறது எனவே இந்த வகையான தற்காலிக மின்னோட்டத்துடன் கூடிய எந்த அமைப்பும் பேட்டரியால் இயக்கப்படும் IoT தயாரிப்புகளின் வாழ்நாளில் ஒரு பிரச்சினையாக இருக்கலாம் இது நமக்குரிய பெரிய பாடம் பேட்டரியுடன் இணைக்கப்பட்ட பல விஷயங்கள் இருப்பதால் நாம் தொடர்ந்து மேலே செல்கிறோம் அமைப்பின் வாழ்நாள் தொடர்பான பல விஷயங்கள் இரண்டாவதாகஅவர்கள் கூறுவது இது மைக்காவை ATMega 128 ஆல் மாற்றியமைக்கிறார்கள் இது மைக்கா நிலை மின்னோட்டத்தை சுமார் 17 மைக்ரோ ஆம்ப்ஸாகக் குறைத்தது அதே நேரத்தில் அமைப்பை எழுப்ப வெளிப்புற க்றிஸ்டலைப் பயன்படுத்தினால் 4 மில்லி விநாடிகள் வரை ஆகும் எனவேநீங்கள் மைக்காவின் கட்டுப்படுத்தியும் மாற்றப்பட்டிருப்பதைக் காண்கிறீர்கள் அது முக்கியமானது அவர்கள் அதை ATmega 128 ஆல் மாற்றினர் அவர்கள் மேலும் செல்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் இன்னும் சில விஷயங்களை எழுதினார்கள் எனவே இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக வாசிப்போம் ரேடியோ உள்ளே வருகிறது ஆகவே வாக்கியத்தை வாசிப்பதைத் தொடங்குவேன் இதனால் எல்லாமே நமக்கு சரியாக அமையும் மைக்கா ஆராய்ச்சியாளர்கள் இந்த மைக்கா வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று கூறினார்கள் ஆனால் டிப்ளாய்மென்டுக்குப் பொருந்தாது பூஸ்ட் மாற்றி ஒரு நிலையான மின்னழுத்தத்தை வழங்கியது ஆனால் அதிகப்படியான தற்காலிக மின்னோட்டத்தைப் பயன்படுத்தியது இது ஏற்கனவே ஒரு அளவுருவாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் தரவுத் தாள்களைப் பார்த்தபோது இது முக்கியமானது என்று நான் சொன்னேன் ரேடியோ தகவல்தொடர்பு வரம்பு குறுகியதாகவும் ஒப்பீட்டளவில் நம்பமுடியாததாகவும் இருப்பதும் மைக்கா அமைப்பில் ஒரு பிரச்சினை ரேடியோ தகவல்தொடர்பு விரிவான IO இணைப்பு வெப்பநிலையின் மாறுபாடுகளுடன் வலுவானதாக இல்லை எனவே விரிவான IO இணைப்பு வலுவாக இல்லை என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் IO இணைப்பானது வெப்பநிலையின் மாறுபாடுகளுக்கு வெப்பநிலைக்கு எவ்வாறு ஒரு தொடர்பைக் கொண்டுள்ளது என்பதை நம்பமுடியவில்லை நீங்கள் ஒரு வெளிப்புற டிப்ளாய்மென்ட் செய்கிறீர்கள் நீங்கள் வெப்பநிலை ஏற்ற இறக்கங்களைக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இணைப்பு இந்த வகையான வெப்பநிலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்றது இல்லை இரவுகளில் குளிர்ச்சியாக இருக்கும் நாள் வெப்பமாக உள்ளது மற்றும் சூரியன் வெளியே இருப்பதால் சுற்றுப்புற வெப்பநிலை மிக அதிகமாக உள்ளது அப்போது இணைப்பு தவறானது அந்த வெப்பநிலை சைக்கிளிங்கை தாங்க முடியவில்லை எனவே அவர்கள் IO இணைப்பு வெப்பநிலை உள்ள மாறுபாடுகளுக்கு வலுவானது இல்லை என்று நான் நினைக்கிறேன் மைக்கா இயங்குதளத்தைப் பின்தொடர்வதற்கு மைக்காவில் பல குறைபாடுகளைச் சரிசெய்தது பின்னர் டெலோஸ் நாங்கள் உண்மையில் இதைப் பற்றி பேசுகிறோம் இது உண்மையில் டெலோஸில் உள்ள பேப்பரில் வந்தது ஆனால் அவை உங்களுக்கு மைக்காவின் வரலாற்றையும் பின்னர் மைக்கா 2வின் வரலாற்றையும் தருகின்றன எனவே மைக்கா பிளாட்பாரத்தில் பல குறைபாடுகளைச் சரிசெய்தது மேலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் மைக்கா 2 இல் அவர்கள் மீண்டும் இங்கே செய்தார்கள் என்பதைப் பெரிதாக்கிப் பார்க்கிறேன் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது என்று நினைக்கிறேன் இதை இவ்வாறு வைப்போம் மைக்காவில் பின்தொடர்வது பல குறைபாடுகளை சரிசெய்தது பூஸ்ட் மாற்றி நிராகரிக்கப்பட்டது மற்றும் MCU ATmega 128 ஆக மாற்றப்பட்டது இது மைக்கா2 நிலை மின்னோட்டத்தை 17 மைக்ரோ அம்பியர்களாகக் குறைத்தது மின்னோட்டத்தால் அதே நேரத்தில் அமைப்பை எழுப்ப வெளிப்புற க்றிஸ்டலை பயன்படுத்தினால் 4 மில்லி விநாடிகள் வரை ஆகும் ஆகவே அவர்கள் வந்து டெலோஸுடன் எதையும் செய்யுமுன் டெலோஸைப் பற்றி எதையும் செய்யமுடியும் என்பதை நாம் காணலாம் டெலோஸைப் பொறுத்தவரை மேலும் டைட்டரேஷன்கள் செய்யப்பட்டது காகிதம் மற்றும் 2 மறு செய்கைகள் இந்த உட்பொதிக்கப்பட்ட அமைப்பை உண்மையில் உருவாக்குவதற்கு முன்பு செய்யப்படும் என்று கூறப்படுகிறது எனவே இந்த கட்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடியது இதுதான் உங்கள் உட்பொதிக்கப்பட்ட கணினியின் பெரிய பவர் சப்ளை பிரிவு மிகவும் முக்கியமானது எனவே பின்னர் ரேடியோ டிரான்ஸ்சீவர் Chipcon CC1000 ஆல் மாற்றப்பட்டது இது 300 முதல் 900 மெகா ஹெர்ட்ஸ் அதிர்வெண்கள் வழங்கும் மற்றும் FSK பண்பேற்றம் நாய்ஸைத் தாக்குபிடிக்கும் மாற்றக்கூடிய ரேடியோ நெகிழ்திறன் இருந்தது ரேடியோ ஒரு பைட் லெவல் இன்டர்ஃபேஸையும் மற்றும் டாங் டைமிங் இன்டரப்ட்களையும் வெளிப்படுத்தும் அதிக தாக்குபிடிக்கும் மைகா அதிக ஒரு பிட்டுக்கான ஆற்றலைக் கொண்டிருக்க வேண்டும் அதிக ஆற்றலைக் கொண்டிருப்பதற்காக அதிக எழுப்பும் நேரம் கொண்டிருக்க வேண்டும் எழுப்பும் நேரம் அதிகரித்தால் மன்னிக்கவும் எழுப்பும் நேரம் அதிகரிக்கிறது 4 ஆக உயர்ந்தது அமைப்பு எழுந்திருக்கும்போது 4 மில்லி விநாடி வரை தேவைப்படுகிறது எழுந்திருக்கும்போது அதிக மின்னோட்டம் தேவைப்படுகிறது எனவே அமைப்பை எழுப்புவதற்கு அதிக நேரம் எடுத்தால் பின்னர் மின் நுகர்வு அதிகரிக்கிறது எனவே நீங்கள் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த தருணத்தில் இது தெளிவாக இல்லை இது எனக்குத் தெரியும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தைப் பற்றி பேசும் மற்றொரு பேப்பரில் இதைக் கையாளுவோம் இந்த எழுந்திருக்கும் நேரம் ஏன் முக்கியமான அம்சம் அதைத் தனியாகக் கையாள்வோம் ஆனால் இந்த பேப்பரை பேப்பரின் குறைந்தபட்ச பிரிவுகளையாவது படிப்போம் இது இங்கே இந்த வன்பொருளின் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்ள உங்களை அனுமதிக்கும் அதிக தாக்குபிடிக்கும் மைகா அதிக ஒரு பிட்டுக்கான ஆற்றலைக் கொண்டிருக்க வேண்டும் அதிக ஆற்றலைக் கொண்டிருப்பதற்காக அதிக எழுப்பும் நேரம் கொண்டிருக்க வேண்டும் குறைபாடுகளுக்கு மத்தியிலும் மைக்கா2 மற்றும் சிறிய மைக்கா2 ஆகியவை நடைமுறை WSN ஆராய்ச்சியில் தரமான ஆராய்ச்சி தளங்கள் பல ஆவணங்கள் வெளியிட்டன பல டிப்ளாய்மென்ட் செய்யப்பட்டன மைக்கா குடும்பத்தின் பரிணாம வளர்ச்சியை மைக்கா z தொடர்கிறது இது CC1000 ரேடியோவை CC2420 ரேடியோவாக மாற்றுகிறது மேலும் பல ஸ்பெக் என அழைக்கப்படும் ஒற்றை சிப் மோட் இம்ப்ளிமென்டேஷன் கீழே சென்று பார்ப்போம் மைக்கா இயங்குதளத்தை 5 மிமீ சதுர அளவு பகுப்பாய்வு செய்வதன் விளைவாக ஸ்பெக் நிரல்படுத்தக்கூடிய தொடக்கத்தை செய்ய பல பிரத்யேக வன்பொருள் முடுக்கிகளைப் பயன்படுத்துகிறது எனவே உண்மையில் இந்த பேப்பர் மற்ற விவரங்களுக்கு செல்கிறது இது முக்கியமாக மேலும் விவரிப்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த பேப்பர் இது இந்த நேரத்தில் நமக்கு சம்பந்தமில்லாதது எனவே உங்களுக்கு நான் குறிப்பிடாத ஒரு பகுதியை நாம் பார்ப்போம் நாம் எழுந்திருக்கும் நேரத்தை சரியாகப் பார்க்கவில்லை எனவே இதற்கு நான் மற்றொரு கோப்பைத் திறக்கிறேன் இந்த பேப்பர் 'வெர்ஸாடைல் லோ பவர் மீடியா அக்ஸ்ஸ் ஃபார் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ்' என்று அழைக்கப்படுகிறது இது மீண்டும் பெர்க்லியில் இருந்து வருகிறது இது ஒரு Mac ப்ரோடோகால் பற்றியது இது பல பகுதிகளை விவரிக்கிறது எனவே என்னால் முடியுமா என்று பார்ப்போம் எனவே நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கினால் இது நமக்கு உதவக்கூடும் எனவேநான் உங்களுக்காக ஒரு பகுதியை இந்த குறிப்பிட்ட அம்சத்தை விளக்குவதற்காகக் குறித்தேன் எனவே தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்கள் இங்கே எழுதுகிறார்கள் வழங்கப்பட்ட வன்பொருள் தளத்துக்கான ஒரு மென்பொருள் தளத்தை தேடுகிறார்கள் குறிப்பிட்ட வன்பொருள் தளத்திற்கு மென்பொருள் தேடுகிறார்கள் இது உண்மையில் BMac எனப்படும் மீடியா அக்ஸஸ் கன்ட்ரோல் ப்ரோடோகால் அகும் எனவே இந்த பேப்பர் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் டிப்ளாய்மென்ட் மற்றும் கண்காணிப்பு பயன்பாடுகளின் தேவைகளைப் பூர்த்தி செய்ய மேக் ப்ரோடோகாலின் இலக்குகளின் தொகுப்பாக மாற்றுவதைப் பற்றிதான் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் பயன்பாடுகளுக்கான மேக் ப்ரோடோகாலுக்கான எங்கள் குறிக்கோள்கள் முதல் முக்கியமானது குறைந்த பவர் ஆபரேஷன் திறனுள்ள மோதல் தவிர்ப்பு எளிய செயல்படுத்தல் கோட் அளவு சிறிய கோட் மற்றும் ராம் அளவு திறமையான சேனல் பயன்பாடு ஆகியவை நெட்வொர்க் ப்ரோடோகாலால் மறுசீரமைக்கக்கூடியவை மாறும் RF சூழ்நிலைகளுக்கு சகிப்புத்தன்மை அதிக நோட் எண்ணிக்கைக்கு விரிவுபடுத்த முடிதல் போன்ற பல எனவே உண்மையில் இவை அனைத்தும் இந்த உயர் செயல்திறன் கொண்ட முன்மொழியப்பட்ட மேக் ப்ரோடோகாலை கொண்டு வருவதற்காக அவர்கள் தங்களுக்குத் தாங்களே அமைத்துக் கொண்ட இலக்குகளாகும் மீண்டும் உண்மையில் இது நான் சொல்லத் தொடங்கிய எழுந்திருக்கும் நேரத்தைப் பற்றிய விவரங்களுக்கு செல்லவில்லை இது ஏன் முக்கியமானது இது ஏன் ஆற்றல் நுகர்வுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதை மிக முக்கியமானதாகக் காண்பிக்க விரும்புகிறேன்நீங்கள் எவ்வாறு இணைக்கிறீர்கள் என்பது இது லிடரேச்சரின் வெவ்வேறு ஆவணங்களிலிருந்து இங்கே பாருங்கள் இது x அச்சில் உள்ள நேரம் மற்றும் y அச்சில் மின்னோட்டம் x அச்சு நேரம் மற்றும் மின்னோட்டம் y அச்சில் உள்ளது எனவே ரேடியோவை இயக்கும் போது நோடு ஒரு தொடர் செயல்களைச் செய்ய வேண்டும் நோடு முதலில் முதலில் தூக்கத்தில் தொடங்கும் என்பதை நீங்கள் காணலாம் இது தூக்கப் பிரிவாகும் இங்குள்ள பகுதி தூக்கமாக இருக்கிறது அதை இங்கே நான் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறேன் எனவே இது உங்களுக்கு மிகவும் தெளிவானது இது தூக்கமாகும் இது ரேடியோவின் துவக்கம் இது ரேடியோ க்றிஸ்டல் தொடக்க நேரம் இது மைக்ரோகண்ட்ரோலரை ஆன் செய்வது இது ரிசப்சன் இது அனலாக் டூ டேடா மாற்றம் செய்கிறது பின்னர் இது மீண்டும் தூக்கத்திற்குச் செல்கிறது இந்த பைக்குகளை இங்கே காண்க இது ஒரு முக்கியமான புள்ளி இது மற்றொன்று க்றிஸ்டல் தொடக்க நேரம் இது இன்னமும் சில ஆற்றலை இங்கே உட்கொள்கிறது இங்கே சிறிதளவு மின்னோட்டம் இது முடிந்தவரை சிறியதாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் இங்கே குறைத்துவிட்டால் இந்த இடத்தில் அல்லது இந்த இடத்தில் இந்த முழு பகுதியும் சிறப்பாக இருக்கும் வலது பக்க பகுதி இங்கே மாற்றப்பட்டிருக்கும் பின்னர் நீங்கள் உண்மையில் இந்த முழு விஷயத்தையும் சுருக்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் அது உண்மையில் ஒரு வரையறுக்கப்பட்ட நேரத்தை எடுக்கும் மற்ற பேப்பர்கள் இதைப்பேசுகின்றன தொடக்கமானது மிகவும் அதிகமாக உள்ளது உண்மையில்உட்பொதிக்கப்பட்ட அமைப்பை வடிவமைக்கத் தொடங்கும் போது இது எனக்கு ஒரு உண்மையான உண்மையை வெளிப்படுத்தும் செய்தி நீங்கள் உங்கள் பயன்பாடுகள் மற்றும் ஐஓடி பயன்பாட்டிற்கான ஒரு ஐஓடி தயாரிப்பை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் இந்த கூறுகள் அனைத்தையும் கொண்டிருக்கும் ஒரு உட்பொதிக்கப்பட்ட அமைப்பை உருவாக்க முயற்சிக்கும் போதுநான் கடுமையாக கேட்டுக்கொள்வது யாதெனில் இந்த 2 ஆவணங்கள் என்று குறிப்பாக டெலோஸ் பேப்பர் மற்றும் இந்த 'வெர்ஸாடைல் லோ பவர் மீடியா அக்ஸ்ஸ் ஃபார் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ் ' பேப்பரை விவரங்களுக்கு அதிகபட்ச அளவு படிக்க வேண்டும் இந்த ஆய்வறிக்கையின் பல அம்சங்கள் மற்றும் எரிசக்தி நுகர்வு ஏன் முக்கியமானது என்பதைப் பற்றி நாம் எடுத்துக்காட்டுவோம் வேறு சில நெறிமுறைகளைப் பொறுத்தவரை அவர் சொல்வதைப் பற்றிகுறிப்பாக 802 11 நெறிமுறை இது பிரபலமாக வைஃபை லேன் அமைப்புகள் என்றும் அழைக்கப்படுகிறது வைஃபை லேன் ரேடியோ வயர்லெஸ் ரேடியோ ஐடில் லிஸனிங் பயன்முறையில் உள்ளது இந்த நெறிமுறை ஐடில் லிஸனிங் பயன்முறையில் இருக்கும்போது டேடா ரிஸீவ் செய்யும்போது பயன்படுத்தும் அளவுக்கு அதிக சக்தியைப் பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் ரிஸீவ் செய்யும் நேரத்தில் ரிஸீவிங்கில் தரவு 100 பைட்டுகள் ரிஸீவ் செய்யும் நேரம் அல்லது சும்மா இருக்கும் நேரம் இரண்டிலும் ஒரே மாதிரியான ஆற்றல் பயன்பாடு உள்ளது ஒரு நோடு ஐடில் லிஸனிங்கில் இருக்கும்போது செயலில் இருக்கிறது ஆனால் சேனலில் அர்த்தமுள்ள செயல்பாடு எதுவும் இல்லை இதன் விளைவாக வீணாக ஆற்றல் வீணாகிறது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் ஆற்றல் நுகர்வு உள்ளது எனவே நீங்கள் இந்த விஷயங்களை திறம்பட மனதில் வைத்துக் கொள்ளாவிட்டால் இந்த இடத்தில் ஒரு IoT தயாரிப்புகளை வடிவமைக்க அவற்றை பேட்டரி அடிப்படையிலான அமைப்புகளிலிருந்து இயக்க முயற்சிக்க முடியாது முழுமைக்காக இந்த தாளில் இருந்து அவர்கள் அழைக்கும் இந்த படம் 3 இலிருந்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தை இங்கே படிக்கலாம் ரேடியோவை இயக்கும் போது நோடு முதலில் செயல்பாடுகளின் வரிசையைச் செய்ய வேண்டும் தூக்க நிலை a வில் தொடங்கும் பின்னர் ஒரு டைமர் இன்டரப்டு b ல் விழித்தெழுகிறது நோடு ரேடியோ கான்ஃபிஎரேஷனைத் துவக்கி ரேடியோக்கள் தொடக்க கட்டத்தைத் தொடங்குகிறது தொடக்க கட்டம் c தொடக்க கட்டம் c ரேடியோ க்றிஸ்டல் ஆஸிலேட்டர் நிலைப்படுத்துவதற்கு காத்திருக்கும் நிலைப்படுத்தப்பட்ட பின் ரிஸீவ் மோடு d ல் நுழைகிறது ரிஸீவ் மோடு d ல் நுழைந்த பின் வானொலி ரேடியோ ரிஸீவ் மோடு eல் நுழையும் நேரத்தில் பெறப்பட்ட சமிக்ஞை ஆற்றல் மாதிரி துவங்கலாம் ஏடிசி மாதிரி கையகப்படுத்த தொடங்கியவுடன் ரேடியோ அணைக்கப்படும் சி மதிப்பு பகுப்பாய்வு செய்யப்படுகிறது எல் குறைந்த சக்தி லிஸனிங் மோடில் சேனலில் எந்த நடவடிக்கையும் இல்லாவிட்டால்பயன்முறையில் நோடு தூக்கநிலை g க்குத் திரும்புகிறது இவை அனைத்தும் நாம் செய்ய வேண்டியது ஆகையால் பேட்டரி அடிப்படையிலான அமைப்பைக் கொண்ட ஒரு ஐஓடி அமைப்பை மைக்ரோகண்ட்ரோலருடன் வடிவமைத்தல் ஒரு அதி குறைந்த சக்தி ரேடியோ போன்ற தகவல்தொடர்பு இன்டர்ஃபேஸுடன் இந்த குறிப்பிட்ட படம் நீங்கள் விரும்பும் புதியவற்றைப் புரிந்துகொள்வதற்கு மிகவும் முக்கியமானதாகிறது நீங்கள் ஒரு அமைப்பை வைப்பதற்கான கூறுகளை தேர்வுசெய்யும்போது தொடர்புடையது நான் இங்கே நிறுத்த விரும்புகிறேன்